மாணவர்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் பாமால் பரிந்துரைத்துள்ளார் பின்னர் அந்த வகுப்பில் நாம் C தொகையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதைப் பார்த்தோம் C அளவு பணம் ஏன் எங்கு மொத்த செலவு குறைந்தபட்சமாக இருக்கும் இப்போது வரும் கேள்வி என்னவென்றால் இந்த C இன் மொத்த செலவை எவ்வாறு கணக்கிடுவது அல்லது C செலவை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் இந்த குறைந்தபட்ச செலவை எவ்வாறு கணக்கிடுவது என்ற கேள்வி எழுகிறது எனவே இந்த விஷயத்தில் C தொகையின் மொத்த செலவு அல்லது பணத்தின் உகந்த தொகையை கணக்கிட இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவதற்கான மொத்த செலவு C அல்லது C தொகையின் மொத்த செலவு எவ்வளவு bTCic2 சரியா C இன் மொத்த செலவு அல்லது பணத்தின் உகந்த தொகையின் மொத்த செலவு எவ்வாறு கணக்கிடப்படும் பின்னர் இதை நாம் சரிபார்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கடைசியாக பாமால் இங்கு உருவாக்கிய மாதிரியானது b என்றால் என்ன b என்பது CbTCi1C2 இன் மொத்த செலவை எடுத்துள்ளது எனவே இங்கே b என்ன b என்பது நிலையான டிரன்சாக்சன் காஸ்ட் மற்றும் T என்றால் என்ன T என்பது பணத்தின் மொத்த தேவை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மொத்த பணத்தின் தேவை அதாவது ஒரு வருடம் ஏனெனில் தற்போதைய சொத்துகளில் நாம் எடுக்கும் அதிகபட்ச நேர எல்லை இங்கே 1 ஆகும் எனவே T என்பது ஒரு வருடத்திற்கும் மேலான பணத்தின் மொத்தத் தேவை இது T மற்றும் C ஆனால் நாம் பண இருப்பு பற்றி பேசுகிறோம் இது C ஆகும் இது குறிப்பிட்ட கால பணம் அல்லது உகந்த பணம் அல்லது குறைந்தபட்ச பணம் அல்லது எங்களுடன் வைத்திருக்க விரும்பும் அதிகபட்ச பணம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேவையான பணமாகும் எனவே ஒரு வருடத்தில் பணத்தின் மொத்தத் தேவையை அவ்வப்போது பண இருப்பு மூலம் வகுக்கும்போது இது C எனவே இது T C ஆகிறது அல்லது இது பணத்தின் டர்நோவர விகிதம் என்பது ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை நீங்கள் பணத்தை பத்திரங்களாகவும் பத்திரங்களை பணமாகவும் மாற்ற வேண்டும் என்பதாகும் எனவே இது TC மற்றும் அங்கு நாம் நிலையான விலையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவே எங்களிடம் டர்நோவர என்று கூறுகிறேன் நீங்கள் C 2 பற்றிப் பேசும்போது C 2 என்பது ஒரு கட்டத்தில் நிறுவனம் வைத்திருக்கும் சராசரி ரொக்க இருப்பு ஆகும் எனவே இந்த மாதிரி அல்லது இந்த சமன்பாட்டின் விளக்கம் எனவே மொத்த செலவைக் கண்டுபிடிக்க முடியும் அதாவது C இன் மொத்த செலவு b T C i C 2 க்கு சமமாக இருக்கும் b என்பது நிலையான டிரன்சாக்சன் காஸ்ட் வை நீங்கள் செலுத்த வேண்டும் எனவே அது எல்லா நேரங்களிலும் சரி செய்யப்படுகிறது 100 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை 500 ரூபாய் தரகரின் கமிஷன் மற்றும் பணத்துறையில் பணிபுரியும் மக்களின் செலவு ஆகியவற்றைக் காண்க T என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பணத்தின் மொத்தத் தேவையாகும் இங்கு 1 வருட காலத்தை நாம் கருதுகிறோம் C என்பது குறிப்பிட்ட கால தேவைகள் எனவே உதாரணமாக நாம் பணத்தை 1 மாதத் தேவைகளுக்கு அல்லது 1 வாரத் தேவைகளுக்கு வைத்திருக்கிறோம் எனவே இது C என்று என்று பொருள் எனவே இதன் பொருள் நீங்கள் பணத்தை ஒரு வார தேவைக்கு சமமாக வைத்திருந்து அதாவது நீங்கள் செய்ய வேண்டும் அந்த மொத்தத் தேவையைப் பிரிக்கவும் அந்த மொத்தத் தேவையுடன் ஆண்டின் மொத்தத் தேவை அல்லது நீங்கள் பெருக்கினால் உதாரணமாக நீங்கள் வைத்திருக்க விரும்பும் பணத்தின் வாராந்திர தேவை 10000 ரூபாய் மற்றும் 52 வாரங்கள் உள்ளன எனவே மொத்த பணத் தேவையின் பெரும்பகுதியை நீங்கள் 52 ஆல் பெருக்க வேண்டும் என்பதாகும் ஆனால் நாம் வருடாந்திர பணத்தின் தேவையையோ அல்லது ஆண்டு முழுவதும் தேவைப்படும் பணத்தையோ ஒரே நேரத்தில் வைத்திருக்க மாட்டோம் பணத்தை பத்திரங்கள் ஆகவும் பத்திரத்தை பணமாகவும் மாற்றிக் கொண்டே இருக்கிறோம் எனவே இது C அல்லது கால தேவை என அழைக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் மற்றும் TC என்பது பண வருவாய் விகிதம் இது உங்களுக்கு பணம் தேவைப்படும்போது சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை பணமாக மாற்றுவது மற்றும் உபரி பணம் இருக்கும்போது அதை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களாக மாற்றுவது i என்பது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் மிக அதிகமாக இருக்கும் எனவே இதன் பொருள் நாம் அதிக அளவு பணத்தை ரொக்கமாக வைத்திருக்க வேண்டியதில்லை எனவே இதன் பொருள் நாம் பணத்தின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஐ குறைக்க வேண்டும் C2 என்பது நிறுவனத்தால் வைத்திருக்கும் சராசரி பண இருப்பு ஆகும் இது கட்டமைப்பில் நாம் பார்த்த சராசரி பண இருப்பு என்பது இங்கே C 2 ஆகும் இதுதான் நாம் வைத்திருக்கும் சராசரி பண இருப்பு நாம் வைத்திருக்கும் C தேவைகளில் பாதி எப்போதும் சராசரி பண இருப்புடன் நிறுவனத்திலேயே இருப்பதைக் காணலாம் எனவே நாம் சரக்கு மாதிரியிலும் பயன்படுத்துகிறோம் அவர்கள் பண மேலாண்மை மாதிரியிலும் பயன்படுத்துகிறார்கள் எனவே இது C 2 இப்போது இந்த மாதிரியை தெளிவுபடுத்த வேண்டும் இறுதியாக இந்த மாதிரி எப்படி இருக்கும் என்று தெளிவுபடுத்த வேண்டும் b இங்கே என்ன மாதிரி என்று சொல்லுங்கள் இங்கே b மீண்டும் அதை மீண்டும் எழுதுகிறேன் எனவே இதன் பொருள் மொத்த செலவு என்பது C இது எவ்வளவு b T C i C 2 இது மொத்த செலவு ஆகும் மொத்த செலவு என்பது டிரன்சாக்சன் காஸ்ட் ஆக வைத்திருப்பது ஆகும் இந்த கட்டமைப்பைப் பார்த்தால் இந்த இரண்டு செலவும் C ஆக இருக்கும் என்று நாம் சொல்கிறோம் அங்கு இரண்டு செல்லவும் சமமாக இருக்கும் ஹோல்டிங் காஸ்ட் ஆகும் ஏனெனில் இந்த புள்ளி நாம் வைத்திருக்கும் C பணத்தின் மொத்த செலவு மிகக் குறைந்ததாக இருக்கும் சரியா எனவே நீங்கள் அதை எவ்வாறு மீண்டும் எழுத முடியும் b T C i C 2 ஐ எழுதலாம் எனவே இங்கே இது b T C ஆகும் பின்னர் அது i C 2 என்று சொல்லலாம் அல்லது நீங்கள் இதை எழுதலாம் அல்லது நீங்கள் இந்த பக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் i C 2 மற்றும் b TC இது போன்றது எனவே இதன் பொருள் இந்த செலவு இந்த செலவுக்கு சமம் மற்றும் இந்த செலவு முந்தைய கட்டமைப்பில் நாம் கண்ட இந்த செலவுக்கு சமம் என்பதும் செலவு இரண்டுமே சமமாக இருக்கும் இடத்தில் அவை ஒன்றோடொன்று இடையில் வெட்டுகின்றன எனவே இது இரண்டு செலவுகளும் சமமாக இருக்கும் புள்ளி இது குறைந்தபட்ச செலவின் புள்ளியாகும் இதுதான் C இன் புள்ளி சரியா எனவே இப்போது நீங்கள் இதைத் கணக்கிட்டால் C அதாவது iC 2 என்று சொல்லுங்கள் மேலும் இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டால் அதை தெளிவுபடுத்த முயற்சித்தால் அது b T C க்கு சமம் எனவே C என்பதில் செலவு இரண்டுமே சமமாக இருக்கும் என்று நீங்கள் கருதும் போது அதை இவ்வாறு எழுதலாம் இது i C 2 பின்னர் நாம் இதை bTC என்று எழுதியுள்ளோம் எனவே இந்த இரண்டு செலவிலும் நீங்கள் இந்த மட்டத்தில் சமமாக இருந்தால் அதாவது டிரன்சாக்சன் காஸ்ட் இக்கு சமமாக இருக்கும் எனவே நீங்கள் பல வழிகளைத் அதை தெளிவுபடுத்த முயற்சித்தால் அது என்னவாக மாறும் அது அதைப் பெருக்கிக் கொள்ளும் இதை i C 2 மற்றும் b T C உடன் தொடங்கியுள்ளோம் நீங்கள் அதைப் பெருக்கினால் அது iC சதுரம் 2bT ஆக மாறும் எனவே iC சதுரம் 2bT நாம் குறுக்காகப் பெருக்கினோம் எனவே இது 2bT மற்றும் அது C C என்பது i ஏற்கனவே இருக்கும் iC சதுரம் எனவே இது iC சதுரம் 2bT ஆகிறது மற்றும் C சதுரம் எவ்வளவு C சதுரம் 2bTi மற்றும் C எவ்வளவு இருக்கும் C என்பது ரூட் இன் கீழ் C2bT i இருக்கும் எனவே இறுதியாக இது மாதிரியாக மாறும் எனவே C ஐ இங்கே கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் C ஐ கண்டுபிடிப்பது C 2bT i ஆகும் இது b இன் இரட்டிப்பாகும் அதாவது டிரன்சாக்சன் காஸ்ட் இன் கீழ் எடுத்துக் கொண்டால் அது C இன் மதிப்பாக இருக்கும் எனவே நீங்கள் C ஐப் பற்றி பேசும்போது i பற்றி பேசுகிறீர்கள் எனவே C என்பது நாம் வைத்திருக்கப்போகும் செலவின் பண இருப்பு அது இப்போது i போன்று ஏதாவது ஒன்றோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் பின்னர் அது b எனவே அது அதிகமாக இருந்தால் அதாவது i அதிகமாக இருந்தால் i தான் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் நேர்மாறாக மாறுபடும் அதிக ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் பணத்தை குறைந்த அளவு வைத்திருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் இரண்டுமே எதிர் திசைகளில் நகர்கின்றன மறுபுறம் டிரன்சாக்சன் காஸ்ட் மிக அதிகமாக இருந்தால் அதற்கான பண இருப்பை நாம் வைத்திருக்கவில்லை நாம் இந்த அளவு வைத்திருக்கிறோம் எனவே இது இந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது மற்றும் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் தலைகீழ் உறவின் காரணமாக நீங்கள் அதிக அளவு பணத்தை வைத்திருந்தால் உங்கள் நிலையான செலவு குறைவாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதிக அளவு பணத்தை வைத்திருந்தால் உங்கள் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிக அளவு பணத்தை வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் என்ன நடக்கும் நீங்கள் டிரன்சாக்சன் காஸ்ட் ம் கூட கடக்கிறது எனவே அதிக அளவு பணத்தை வைத்திருப்பது எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது அல்லது குறைந்த அளவு பணம் அது i மற்றும் b ஆனால் இறுதியாக இந்த விவாதத்திலிருந்து நீங்கள் இந்த மாதிரியைப் பயன்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகிறது இது அடிப்படையில் EOQ மாதிரியின் பிரதி ஆகும் EOQ மாதிரியிலும் நாம் அதே வரிசைப்படுத்தும் செலவு மற்றும் ஹோல்டிங் காஸ்ட் மாதிரியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் எனவே பாமால் இன் மாதிரியை பயன்படுத்தி அந்த சிக்கலை சரி செய்வோம் எனவே இங்கு சிக்கல் என்பது ஒரு நிறுவனத்திற்கு வருடாந்திர பணத் தேவை என்பதாகும் ஒரு நிறுவனத்தின் வருடாந்திர பணத் தேவை 567 லட்சம் இது மாதத்திற்கு 47 25 லட்சம் ரூபாய் அதாவது இது மொத்தத் தேவை 567 லட்சம் மற்றும் மாதாந்திர தேவை ரூபாய் 47 25 லட்சம் இப்போது அவர்கள் உபரி பணத்தை வைத்திருந்தால் அவர்கள் TB's அதாவது கருவூல பில்களில் முதலீடு செய்து உபரி பணத்தை நிர்வகிக்கச் சொல்கிறார்கள் மற்றும் கருவூல பில்களிலிருந்து கிடைக்கும் வருமானம் 8 என்று கருதப்படுகிறது அதாவது ஆண்டுக்கு 8 டிரன்சாக்சன் காஸ்ட் என்பது 900 ரூபாய் மற்றும் அது நிலையானது எனவே இந்த தகவல் எங்களிடம் உள்ளது அதன் வருடாந்திர பணத்தின் தேவை 567 லட்சம் அதன் மாதாந்திர தேவை 47 25 லட்சம் கருவூல பில்களில் மட்டுமே 8 என்ற விகிதத்தில் சந்தையில் முதலீடு செய்யப்படும் உபரி பணம் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை பணமாக மாற்றுவதற்கான பரிவர்த்தனை பணம் 900 ரூபாய் எனவே இந்த தகவல் எங்களுடன் கிடைக்கிறது பின்னர் இந்த தகவலின் உதவியுடன் இந்த பாமால் மற்றும் அது இங்கே 900 மற்றும் T என்பது ஒரு வருடத்தில் பணத்தின் மொத்த தேவை 567 லட்சம் ஆகும் இது மொத்த தயாரிப்பு மன்னிக்கவும் மொத்த சமன்பாடு மற்றும் இறுதியாக அதை ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் கருத்தில் கொண்டு நீங்கள் இவ்வாறு அழைக்கலாம் நீங்கள் சொல்லும் டிரன்சாக்சன் காஸ்ட் வை கருத்தில் கொண்டு 11 30 லட்சம் அல்லது அது 1129491 ஆக இருந்தது எனவே நாம் சுமார் 11 30 லட்சமாக மாற்றினோம் இப்போது பணத்தின் விகிதத்தை நீங்கள் கணக்கிட்டால் அது எவ்வளவு 5 லட்சத்து 67 ஆயிரம் என கணக்கிடுகிறது எனவே இது நம்மிடம் எவ்வளவு உள்ளது இது 1129491 எனவே இந்த விகிதம் எவ்வளவு இது 50 மடங்கு என செயல்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் C தொகை என்ன அல்லது மாதாந்திர பணத்தின் தேவை பற்றி பேசினால் மாதாந்திர பணத்தின் தேவை என்ன மாதாந்திர பணத் தேவை 472500050 எனவே இது மன்னிக்கவும் இது 50 அல்ல வேறு எதையாவது வகுக்க வேண்டியிருக்கும் இது C எனவே 4725000 என்ற இந்த எண்ணிக்கையால் நீங்கள் வகுத்தால் எங்கள் C C என்ன என்பதை நாம் இங்கு கண்டுபிடித்தோம் 11 லட்சம் மன்னிக்கவும் C 1129491 ஆகும் எனவே இது எவ்வளவு 4 18 ஆக செயல்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் மாதாந்திர பணத்தின் தேவை 4725000 ஆகும் மொத்த செலவு என்றால் செலவு ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் C அதாவதுஆப்பர்சூனிட்டி காஸ்ட் சமமாக இருக்கும் அல்லது மொத்த செலவு குறைந்தபட்சம் C C என்பது 1129491 அல்லது 11 30 லட்சமாக வருகிறது நாம் 50 மடங்கு கண்டுபிடித்தோம் பின்னர் நாம் ஏற்கனவே அறிந்த பணத்தின் மாத தேவை 4725000 ஆகும் எனவே உங்களிடம் C இருந்தால் 11 30 அல்லது 1129491 இதன் பொருள் மாதாந்திர பணத் தேவையை நீங்கள் கண்டால் மற்றும் C ஆல் வகுக்கப்பட்டால் மாதாந்திர பணத் தேவை என்ன எனவே இதன் பொருள் நீங்கள் இங்கே கண்டுபிடிப்பது பண மாற்றம் அல்லது ஒரு வருடத்தில் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை ஒரு மாதத்தில் எவ்வளவு இருக்கும் 4 ஒரு மாதத்தில் 4 முறை நிறுவனம் பணத்தை பத்திரங்களாகவும் பத்திரங்களை பணமாகவும் மாற்றுகின்றன ஏனெனில் இந்த 4 18 என்பது ஒரு மாதத்தில் 4 முறை என்பதால் மாத தேவை 4725000 C1129491 ஆக உள்ளது எனவே இந்த விகிதம் 4 18 ஆக செயல்படுகிறது தோராயமாக நீங்கள் வருடத்திற்கு 4 முறை மன்னிக்கவும் ஒரு மாதத்திற்கு 4 முறை நிறுவனம் பணத்தை பத்திரங்கள் ஆகவும் பத்திரங்களை பணமாகவும் மாற்றுகிறது இறுதியாக நீங்கள் ஒரு மாதத்திற்கு 4 முறை இதன் பொருள் மாதாந்திர பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன C என்பது நிறுவனம் வைத்திருக்கும் தொகை இது 1 வார பணத் தேவைகளுக்கு மட்டுமே போதுமானது எனவே நிறுவனம் அதற்கு சமமாக வைத்திருப்பது 1 மாத பணத் தேவைகள் மற்றும் அந்த பணம் முடிந்ததும் பத்திரங்களை ரொக்கமாகவோ அல்லது பணத்தை பத்திரங்களாகவோ மாற்றுவதன் மூலம் பணம் கொண்டு வரப்படுகிறது இந்த பரிவர்த்தனைகள் நடைபெறுகின்றன எனவே பாமால் கள் இரண்டுமே சமமாக இருக்கும் பண சமநிலையாக இருக்கும் எனவே மொத்த செலவு குறைந்தபட்சம் அந்த மாதிரியை நாம் கற்றுக் கொண்டு அதன் வருடாந்திர பணத் தேவை 5670000 மற்றும் அதன் மாதத் தேவை 47 25000 4725000 ஆகும் எனவே பாமால் ஒரு பரிவர்த்தனைக்கு 900 ஆகும் எனவே Cபணத்தைக் கண்டுபிடிக்க பாமோலின் மாதிரியைப் பயன்படுத்தும்போது C 11 30 லட்சம் என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் இந்த பணத்தை நீங்கள் உங்களிடம் வைத்திருந்தால் இந்த மாதத்தின் பணத் தேவைகளை ஒரு மாதத்திற்கு சுமார் 4 முறை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாதாந்திர தேவை 4725000 மற்றும் C113000 ஆக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆகவே மாதத்திற்கு கிட்டத்தட்ட 4 முறை பண பரிவர்த்தனைகளைச் செய்ய வேண்டும் அல்லது பத்திரங்களை பணமாக மாற்ற வேண்டும் அல்லது நேர்மாறாக இருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் நிறுவனம் ஒரு வாராந்திர இருப்பை வைத்திருக்கிறது மீதமுள்ள பணத்தை முதலீட்டு பத்திரங்களில் முதலீடு செய்கிறது ஏனெனில் மீதமுள்ள பணம் பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது மற்றும் பணம் தேவைப்படும்போது சந்தையில் பத்திரங்களை விற்பனை செய்வதன் மூலம் பத்திரங்கள் பணமாக மாற்றப்பட்டு பணம் கொண்டு வரப்படுகிறது எனவே இவை அனைத்தும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு 4 முறை நடக்கிறது எனவே C என்பது நிறுவனங்களுக்கு ஆண்டுக்கு 567 லட்சம் தேவை மற்றும் 47 25 லட்சம் மாதாந்திர தேவைக்கு சமமாக இருக்கும் பின்னர் C 1 வார தேவை மற்றும் இது மிகவும் உகந்த அளவு மீதமுள்ள பணத்தை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுவதால் 1 வார பண இருப்பை வைத்திருப்பதன் மூலம் நிறுவனத்தால் இயக்க முடியும் என்றால் அது பணத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு அற்புதமான வழியாகும் இந்த வழியில் பணத்தின் மொத்த செலவு மிகக் குறைவாக இருக்கும் என்பதில் உறுதியாக உள்ளோம் மேலும் நிறுவனம் எந்தவொரு பணத்தையும் வீணாக்காது அல்லது அதை நிர்வகிக்காததன் மூலம் எந்த வருமானத்தையும் இழக்காது ஆனால் இந்த மாதிரியின் சில வரம்புகள் இங்கே உள்ளன நான் முன்பு உங்களுடன் பேசும்போது இந்த மாதிரியின் சில வரம்புகள் இங்கே உள்ளன இவை 2 முக்கிய வரம்புகள் என்று கூறுகின்றன முதல் வரம்பு என்பது செலவின் விவரக்குறிப்பாகும் நாம் உழைக்கும் மொத்த செலவு நாம் செலவழித்த டிரன்சாக்சன் காஸ்ட் என்று பொருள் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ல் சில பகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக பத்திரங்கள் தரகர்களுக்கு ஆர்டர்களை வைப்பது பத்திரங்களின் சேமிப்பு செலவு மற்றும் செயலக செலவு நிறுவனத்தின் அலுவலகத்தில் பணிபுரியும் நபர்களின் செலவு எனவே சில நேரங்களில் நிலையான செலவைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் என்று அர்த்தம் ஏனெனில் பணத்துறையில் பணிபுரியும் இந்த நபர்கள் பணத்தை பத்திரங்களாகவும் பத்திரங்களை பணமாகவும் மாற்றுவதில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு நாளில் மொத்தம் 8 மணிநேர இடைவெளியில் அவர்கள் பல விஷயங்களைச் செய்கிறார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்காக அவர்கள் முதலீடு செய்யும் மொத்தம் 8 மணிநேரங்களில் எவ்வளவு நேரம் மிகவும் சிக்கலானது என்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் அதைக் கண்டுபிடிக்க முடியாது எனவே வேரீஅபல காஸ்ட் க் கண்டுபிடிப்பது எளிதில் சாத்தியமாகும் ஆனால் இந்த 3 கணக்குகளின் அடிப்படையில் நிலையான செலவு புரோக்கர்களுக்கு ஆர்டர்களை வைப்பது பத்திரங்களின் சேமிப்பு மற்றும் செயலக செலவு ஆகியவை சிக்கலை உருவாக்குகின்றன ஆனால் நாம் அதை இன்னும் செய்ய முடியும் ஏனெனில் நாம் அதை செய்கிறோம் EOQ அல்லது சரக்கு நிர்வாகத்திலும் எனவே அதை இங்கேயும் செய்யலாம் இரண்டாவது பெரிய வரம்பு இது இந்த மாதிரியின் முக்கிய மற்றும் தீவிரமான வரம்பு ஆகும் இது பணத்தின் பயன்பாடு நிலையானது என்று கூறுகிறது இது பணத்தின் நிலையான பயன்பாடு என்பது எல்லா நேரங்களிலும் நிறுவனங்களின் பணத் தேவை சீராக உள்ளது அல்லது அப்படியே இருக்கிறது எடுத்துக்காட்டாக இந்த சிக்கலில் சொல்லுங்கள் வருடாந்திர பணத்தின் தேவை 5670000 என்பது பல ஆண்டுகளாக நிலையானதாக இருக்கும் அது அதிகரிக்காது அல்லது குறையாது என்று நம்புவது கடினம் காசோலை மற்றும் இந்த நிறுவன சிக்கலில் அவர் எடுத்த அனுமானம் என்னவென்றால் மாதாந்திர தேவை 47 25 லட்சம் அல்லது 4725000 என்பது மாதாந்திர தேவை எனவே இது நிலையானது அது சரி செய்யப்பட்டது அது மாறாது எனவே இது நடைமுறையில் மாறக்கூடும் என்றும் அர்த்தம் இது 47 25 அல்ல அது 48 ஆக இருக்கலாம் அது 49 ஆக இருக்கலாம் 50 ஆக இருக்கலாம் 45 ஆக இருக்கலாம் எனவே இந்த மாதிரியின் இரண்டாவது பெரிய வரம்பு இது பணத்தின் நிலையான பயன்பாடு இருக்க முடியாது பண நிலுவைகளில் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பணத்தின் தேவைகள் எப்போதும் உள்ளன எனவே எப்போதாவது உங்கள் தேவைகள் ஏற்ற இறக்கமாக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தன அல்லது அதே நேரத்தில் வாராந்திர நிலுவைகளில் மாதாந்திர நிலுவைகளில் பணத்தின் வருடாந்திர தேவைகள் மற்றும் நீங்கள் பேசும்போது செலவின் விவரக்குறிப்புகள் ஆகியவை உள்ளன சில நேரங்களில் கடினம் ஆனால் முதல் வரம்பை நீக்கிவிடலாம் ஏனென்றால் நிலையான டிரன்சாக்சன் காஸ்ட் எளிதில் கண்டுபிடிக்கப்படுகிறது நிலையான பயன்பாட்டின் விஷயத்தில் இது மாதிரியின் முக்கிய வரம்பாகும் அதேசமயம் செலவு பகுதியின் செலவு விவரக்குறிப்பு மிகவும் தீவிரமாக இல்லை அதை எளிதாக செய்ய முடியும் செலவை நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் மாதிரியின் இந்த 2 வரம்புகள் இருந்தபோதிலும் இந்த மாதிரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நம்மால் முடிந்தால் நம்முடைய பணத் தேவைகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெவ்வேறு இடைவெளிகளில் அடையாளம் காண முடிகிறது முதலில் நீங்கள் வருடத்துடன் தொடங்கவும் பின்னர் மாதத்திற்கு வரவும் பின்னர் வாரங்களுக்கு கீழே வரவும் சில நீட்டிப்புகள் இருந்தால் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அந்தத் தேவையின் பெரிய அளவு சரி செய்யப்பட்டால் இந்த மாதிரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரக்கு நிர்வாகத்தின் EOQ மாதிரியைப் பயன்படுத்துவதன் மூலம் பாமால் மிகவும் சிந்தனையுடன் பயன்படுத்தினார் எனவே நீங்கள் மாதிரியை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியாது அதற்கு சில வரம்புகள் உள்ளன அந்த வரம்புகளை நாம் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளோம் ஆனால் அந்த வரம்புகள் இருந்தபோதிலும் இங்குள்ள பணத்தின் C தொகையை நாம் கண்டுபிடிக்க முடிந்தால் அவர்களின் மாதத் தேவை 4725000 என்று நமக்கு தெரியும் வருடாந்திர தேவை 567 லட்சம் மற்றும் அவர்களின் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஒரு பரிவர்த்தனைக்கு 900 எனில் நிறுவனம் பராமரிக்க வேண்டிய பண இருப்புக்கான உகந்த தொகை 11 30 லட்சம் எனவே இது 1 வார தேவைக்கு சமம் இப்போது நீங்கள் நடைமுறை அர்த்தத்தில் பார்க்கிறீர்கள் அது 11 30 ஆக இருக்காது அது 11 5 ஆக இருக்கலாம் 11 2 ஆக ஒருவேளை 12 ஆகவும் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் இந்த மாதிரியை பிற்காலத்தில் பின்பற்றுகிறீர்களானால் இந்த எண்ணிக்கை 11 3 ஐ நீங்கள் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் 11 3 ஐ வைத்திருக்கவில்லை 11 5 ஐ வைத்திருக்கிறீர்கள் அல்லது 12 ஐ வைத்திருக்கிறீர்கள் அல்லது 11 ஐ வைத்திருக்கிறீர்கள் பணத்தின் உண்மையான தேவைக்கு அருகிலுள்ள புள்ளியை எட்ட முடிந்தால் கூட நாம் தெரியாத சூழ்நிலையுடன் ஒப்பிடுகையில் நமக்குத் இழப்பில் இல்லை எங்களுக்குத் தெரியாத சூழ்நிலையுடன் ஒப்பிடுகையில் எவ்வளவு பண இருப்பு வைக்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்கள் தேவை 11 3 லட்சம் நீங்கள் 20 லட்சத்தை வைத்திருக்கிறீர்கள் இதன் பொருள் நீங்கள் 8 70 லட்சத்திற்கு கூடுதல் செலவைச் செலுத்துகிறீர்கள் அதாவது உங்கள் தேவை 11 30 லட்சம் அல்லது 11 லட்சம் நீங்கள் 5 லட்சத்தை வைத்திருக்கிறீர்கள் 6 லட்சத்திற்கு பற்றாக்குறையுடன் நடத்துகிறீர்கள் எனவே எப்போது வேண்டுமானாலும் நாம் பணம் செலுத்த வேண்டியிருந்தால் அந்த நேரத்தில் உங்களிடம் பணம் இல்லை எனவே இந்த மாதிரியைப் பயன்படுத்துவதன் மூலம் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் பணத்தை நிர்வகிக்கவும் இது மாதிரியில் சில வரம்புகள் உள்ளன என்று நாம் கூறுகிறோம் ஆனால் மாதிரி இன்னும் பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரியை நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே இதை நாம் ஏன் ஸர்டந்டீ மாடல் பணம் மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் ஒரே மாதிரியாகப் பிரிக்கக்கூடிய பத்திரங்கள் என்று இந்த மாதிரி கூறுகிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில் பணத்திற்கான மொத்த தேவை அறியப்படுகிறது அதனால்தான் நாம் அதை ஸர்டந்டீ எனவே இதன் பொருள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழக்கமான இடைவெளியில் அல்லது நிலையான இடைவெளியில் பணம் தேவைப்படுகிறது அது சில சமயங்களில் நம்பமுடியாது ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு இந்த மாதிரி முற்றிலும் நீக்கக்கூடிய ஒன்றல்ல இது இன்னும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியாகும் இது உங்களை ஒரு கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது அல்லது கண்டுபிடிக்க முடிகிறது அல்லது பணத்தின் இருப்பைக் கண்டறிய உதவுகிறது பணத்தின் உண்மையான தேவைக்கு மிக அருகில் எனவே நீங்கள் வேறு எந்த மாதிரியையும் பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் இந்த மாதிரியின் உதவியுடன் C ஐக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் நீங்கள் ஒரு சிறந்த வேலையைச் செய்கிறீர்கள் உங்கள் ஐடியல் என்று பொருள் பின்னர் பணத்தின் இருப்பு எவ்வாறு செயல்படுவது பணத்தின் இருப்பை எவ்வாறு கணக்கிடுவது அதனால் இரண்டாவது மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இது MH மில்லர் மற்றும் டேனியல் ஆர் எனவே அந்த மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான மாதிரியைச் சொல்கிறது அந்த மாதிரி அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் நான் இங்கே நிறுத்துகிறேன் மிக்க நன்றி